வணக்கம் இந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு வருக நாம் போட்டோ மாஸ்க் பற்றி அதாவது ஒரு பிரைட் பீல்ட் போட்டோ மற்றும் ஒரு டார்க் ஃபீல்ட் மாஸ்கை நிறுத்தி பேசினோம் இந்து முதன்மை வடிவ மாஸ்க் வேபர்களுக்கு மாற்றப்படும் மற்றும் சோடா சுண்ணாம்பு கண்ணாடி மீதுள்ள ஃபோட்டோமாஸ்களின் வகைகள் Fe2O3 ஆகும் இது ஒரு குரோம் மாஸ்க்காக இருக்கலாம் இது உங்களுக்குத் தெரிந்தபடி ஒரு பிரைட் பீல்ட் போட்டோ மற்றும் ஒரு டார்க் ஃபீல்ட் மாஸ்க்காக இருக்கலாம் இவைகள் பொதுவாக ஃபோட்டோமாஸ்கில் காணப்படுகிற சில குறைபாடுகளாகும் அவை ஒன்று குரோம் ஸ்பாட் ஆகும் இப்போது நீங்கள் MOSFET களை உருவாக்கும்போது ஏன் முக்கியம் இல்லை மற்றும் ஏன் முக்கியம் என்றால் இந்த பகுதிக்குள் நீங்கள் சில ஆயிரக்கணக்கான சாதனங்களை வைத்திருப்பீர்கள் அவைகள் அந்த போட்டோமாஸ்கில் உள்ள விளைவுகளால் கொல்லப்படுகிற உங்கள் குரோம் ஸ்பாட் ஆகும் இரண்டாவது படத்தை நீங்கள் பார்த்தால் நீங்கள் குரோம் நீட்டிப்பைக் காண்பீர்கள் நான் ஒரு ஹீட்டரை உருவாக்குவதாக வைத்துக்கொள்வோம் இந்த நீட்டிப்பு நான் கணக்கிட்டதை ஒப்பிடும்போது வேறு ரேசிஸ்டன்ஸ்ஸை உருவாக்கும் அதே போல் இது குறுகியதாக இருந்தால் அதை ஏற்க முடியாது ஏனென்றால் இரண்டு கோடுகள் குறைவாக இருக்கும் ஒரு உலோகம் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்ற நிகழ்வுகளிலும் இது நிறைய பிரச்சனைகளாகத் தோன்றுகிறது உங்களுக்கு ஒரு இடம் இருந்தால் இந்த குறிப்பிட்ட பகுதியில் மீண்டும் நீங்கள் சிப்பை கொல்கிறீர்கள் இந்த விரிசல் நீட்டிப்பை ஏற்படுத்தும் அல்லது தெளிவுபடுத்தும் அல்லது கிராக் மின்தடையாக இருந்தால் ரேசிஸ்டன்ஸ் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் நீங்கள் இறுதியாக இந்த வகையான குறைபாட்டைக் கொண்டிருக்கும்போது மற்ற சொத்துக்களும் பாதிக்கப்படும் ஒரு தெளிவான இடைவெளி அனுமதிக்கப்படாது ஏனெனில் அது ஒரு கடத்தும் வரியாக இருந்தால் நீங்கள் இணைப்பை உடைக்கிறீர்கள் இந்த வகையான குறைபாடுகள் பொதுவாக ஒரு ஃபோட்டோமாஸ்கில் காணப்படுகின்றன எனவே நீங்கள் மாஸ்க்கை பயன்படுத்துவதற்கு முன்பு இந்த வகையான குறைபாடுகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே இப்போது புரிந்துகொண்டு லித்தோகிராஃபியின் வீடியோக்களை பார்ப்போம் நீங்கள் புரிந்துகொள்ளும் லித்தோகிராஃபி இரண்டு முறை ஒன்று தானியங்கி இரண்டாவது ஒன்று அரை தானியங்கி வீடியோவைப் பார்த்தவுடன் முன்னால் இருந்து பின்னால் என்ன இருக்கிறது என்பதை முதலில் புரிந்துகொள்ள முடியும் முதலில் முதல் வீடியோவை ப்ளே செய்ய விடுங்கள் வணக்கம் SUSS மைக்ரோடெக் மேம்பாட்டுக் குழுவில் இருக்கும் என் பெயர் பெர்னார்ட் இன்று நான் எங்கள் புதிய தலைமுறை உற்பத்தி சீரமைப்பை வழங்க விரும்புகிறேன் மேம்பட்ட தொழில்நுட்ப வடிவமைப்பு பொருந்தாத துல்லியம் மற்றும் அதிக அளவு நெகிழ்வுத்தன்மையை வழங்கும் MA 200 காம்பாக்ட் நீங்களே பாருங்கள் செயல்படுவது எவ்வளவு எளிது சக் சீரமைப்பின் கீழ் பகுதியில் சேமிக்கப்பட்டு விரைவாகவும் எளிதாகவும் ஏற்றப்படுகிறது மாஸ்க் அல்லது மாஸ்க் ஹோல்டேரை சமமாக செருக எளிதானது இப்போது நான் கேரியரை ஏற்றுகிறேன் MA 200 காம்பாக்ட் செயல்பாட்டிற்கு தயாராக உள்ளது MA 200 கச்சிதமான செயல்முறைகளை தொடுதிரை மூலம் கட்டுப்படுத்தலாம் சில செயல்முறைகளுக்கு நீங்கள் முழு தானியங்கி மற்றும் கையேடு செயல்பாடுகளுக்கு இடையே தேர்ந்தெடுக்கலாம் ஒரு ரோபோ வேபர்களை ஸ்கேன் செய்து அவற்றின் அளவு முன்னுரிமை மற்றும் அளவை தீர்மானிக்கிறது மேலும் செயலாக்கம் தொடங்குகிறது பொருள் அளவு வடிவம் மற்றும் தடிமன் ஐ பொருட்படுத்தாமல் MA 200 காம்பாக்ட் 200 மில்லிமீட்டர் வரை வேபர்கள் மற்றும் சப்ஸ்டேர்ட்களை செயல்படுத்துகிறது இயந்திரம் தானாக இயங்குகிறது மற்றும் முழுமையாக சரிசெய்கிறது மற்றும் தடிமனான எதிர்ப்பு இடது சிப் பம்பிங் வேபர் நிலை பேக்கேஜிங் MEMS நானோ தொழில்நுட்பம் அல்லது தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்ற தடிமனான எதிர்ப்பின் செயலாக்கத்திற்கு உகந்ததாக உள்ளது ஸ்டெப்பர்ஸின் பெரிய நன்மை முழு வேபர்களை ஒரு படியில் வெளிப்படுத்துவதாகும் இதனால் சப்மிக்ரான் வரம்பில் மேலடுக்கு துல்லியத்துடன் ஒரு மணி நேரத்திற்கு 100 வேபர்களுக்கு மேல் ஒரு செயல்திறனை அடைய முடியும் இப்போது செயல்முறையை மெதுவாக்கி நெருக்கமாகப் பார்ப்போம் முதலாவதாக முன் சீரமைப்பு மீது அடுத்தடுத்த சீரமைப்பிற்கான தயாரிப்பில் வேபர் சரிசெய்யப்படுகிறது ஒரு லீனியர் போக்குவரத்து அமைப்பு வேஃபோரை எக்ஸ்போஷர் சக்கில் ஏற்றுகிறது இது ரோபோ கையுடன் இணைந்து சப்ஸ்டேர்ட்க்கு உகந்த மற்றும் நெகிழ்வான கையாளுதலுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது சமீபத்தில் SUCCல் நேரடி சீரமைப்பு விருப்பத்தைப் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட மற்றும் காப்புரிமை நிலுவையில் MA 200 காம்பாக்டை விட அதிக அளவு சீரமைப்பு துல்லியத்தை சந்தையில் வேறு எந்த மாஸ்க் சீரமைப்பும் வழங்கவில்லை வேபர் உத்தரவாதத்துடன் மாஸ்க் நேரடியாக சீரமைக்கப்பட்டு 3 சிக்மாவில் 0 5 மைக்ரான் வரை துல்லியத்தை மேலடுக்கு செய்கிறது ஃபோட்டோமாஸ்கின் கட்டமைப்புகள் நிழல் வார்ப்பு வழியாக தெரிவிக்கப்படுகின்றன SUSS இலிருந்து காப்புரிமை பெற்ற வேபர் சமன் செய்யும் அமைப்பு நிலப்பரப்பு மாறுபாடுகள் மற்றும் ஆப்பு பிழைகளுக்கு ஈடுசெய்கிறது இவ்வாறு சரியான சீரமைப்பு மற்றும் வெளிப்பாடு முடிவுகளுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது மற்றும் முழு செயல்முறையையும் தொடுதிரையில் கண்காணிக்க எளிதானது ஏனெனில் MA 200 காம்பாக்ட்ஸ் புதிதாக வடிவமைக்கப்பட்ட நுண்ணோக்கி வெளிப்பாட்டின் போது கண்ணாடி வீடுகள் முன்னோக்கி நகராது நுண்ணோக்கிகள் பக்கவாட்டாக மட்டுமே நகர்கின்றன இதனால் சீரமைப்பு நிலை அதிர்வுகளை குறைந்தபட்சமாக குறைத்து அதன் விளைவாக மிக அதிக துல்லியம் கிடைக்கும் MA 200 காம்பாக்டின் ஒளியியல் தடிமனான எதிர்ப்பு செயலாக்கத்திற்கு உகந்ததாக உள்ளது மற்றும் மெல்லிய எதிர்ப்புகள் ப்ரோக்ஸிமிட்டி மோடில் 3 மைக்ரான் ரெசொலூஷன் பெறுகிறது மற்றும் காண்டாக்ட் பிரின்டிங் இல் சப்மிக்ரான் ரெசொலூஷன் அடைகிறது கீழ் பக்க சீரமைப்பிற்கான ஒரு நுண்ணோக்கி விருப்பமாக கிடைக்கிறது இது 4 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட சப்ஸ்டேர்ட்களை செயலாக்க முடியும் நமது கருத்தை விவரிக்கும் போதும் பயனர் மற்றும் பராமரிப்புக்கு ஏற்ற ஒரு சாதனத்தை உருவாக்க வடிவமைக்கும் போதும் MA 200 காம்பாக்ட் ஒரு மாஸ்டர் உங்கள் செயல்பாட்டு செலவுகளை மேலும் குறைப்பதற்காக எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் அனைத்து முக்கிய கூறுகளும் எளிதில் அணுகக்கூடியவை அத்துடன் தெளிவான மற்றும் மந்திர முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இது சிறிய அளவு என்பதால் இது தூய்மையான அறையில் மதிப்புமிக்க இடத்தையும் சேமிக்கிறது தொகுப்பு அடர்த்தி மற்றும் மைக்ரோ மெக்கானிக்கல் கட்டமைப்புகளின் அடிப்படையில் அதிக தேவைகளைக் கொண்ட பயன்பாட்டு பகுதிகளுக்கு MA MA 200 காம்பாக்ட் சிறந்த வெளிப்பாடு அமைப்பு எங்களது புதிய மாஸ்க் சீரமைப்பை SUSS மைக்ரோடெக்கிலிருந்து வந்துள்ள MA 200 காம்பாக்ட்ல் நேரில் பார்க்கவும் அவ்வாறு செய்ய உங்களை இன்று அழைக்கவும் நான் பரிந்துரைக்கிறேன் தானியங்கி வகை லித்தோகிராஃபி அமைப்பு பற்றிய முதல் வீடியோவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இதில் ரோபோ ஆர்ம் வேபர் ஐ எடுக்கும் மற்றும் அடுப்பை சுழற்றும் மற்றும் வெளிப்பாடு செய்யப்படும் நான் இப்போது உங்களுக்குக் காட்டப் போகும் இரண்டாவது வீடியோ ஒரு அரை தானியங்கி அமைப்பாகும் அங்கு துப்புரவுப் பயனர் எப்படி முன் பக்கத்திலிருந்து அடுப்பை வெளிப்படுத்துவது என்பதைக் காண்பிப்பார் வெளிப்பாட்டின் பின்புறம் செல்லுங்கள் அதனால் நான் இந்த வீடியோவை இயக்குகிறேன் இது MA 6 ஆகும் இது ஒரு புற ஊதா ஒளியை சப்ஸ்டேர்ட்க்கு வெளிப்படுத்த பயன்படுகிறது இயந்திரத்தைக் கற்றுக்கொள்வதற்கு முன் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் மின்விளக்கு எறிகின்றதா அல்லது மேலே போகவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் நாங்கள் பின்னால் வருகிறோம் இங்கே பிரதிபலிப்பால் விளக்குகள் எரியும் அல்லது ஒளி வீசுவதை நீங்கள் பார்க்கலாம் மின்விளக்கு எரியும் என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் கூடுதலாக மின் விளக்கில் எத்தனை மணிநேரம் உள்ளது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்புகிறீர்கள் எனவே மின்சக்தியை நீங்கள் சரிபார்க்க இந்த பொத்தானை அதாவது 3 2 2 6 ஐ நீங்கள் அழைக்கிறீர்களானால் நேரம் பார்க்கவும் 0924 பல்ப் எத்தனை மணிநேரம் பயன்படுத்தப்படுகிறது என்று கூறுகிறது பல்பின் ஆயுட்காலம் 4000 மணி நேரம் அது 3500 க்கு மேல் இருக்கும்போது நாங்கள் ஊழியர்களுக்கு அறிவித்து அதை மாற்றச் சொல்வோம் அதனால் நாங்கள் அதற்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் இப்போது பல்பை பயன்படுத்த வேண்டும் மற்றும் பல்பு மற்றும் மின்சாரம் வழங்குவதில் எந்த தவறும் இல்லை நாங்கள் ஸிஸ்டத்தில் உள்நுழைய விரும்புகிறோம் நாம் உள்நுழைவதற்கு முன் பதிவு புத்தகத்தை சரிபார்க்கிறோம் 221 இல் மோனிகா கடைசியாகப் பயன்படுத்தியவர் என்று பதிவு புத்தகம் கூறுகிறது பின்னர் அவர் அவளிடம் இல்லையா அல்லது ஏதேனும் தவறு இருக்கிறதா என்று சோதிப்பார் எந்த தவறும் இல்லை என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே நாம் இயந்திரத்தை இயக்கவும் உள்நுழையவும் தயாராக உள்ளோம் எனவே கணினியில் உள்நுழையவும் நீங்கள் இயந்திரத்தைப் பயன்படுத்த கணினியில் உள்நுழைய வேண்டும் இல்லையெனில் நீங்கள் இயக்க மாட்டீர்கள் மேலும் உள்நுழைவு சில செயல்பாடுகளைக் கொண்டுள்ளது முதலில் திரை உள்நுழைவு ஆகும் பயனர்பெயர் மற்றும் கடவுச்சொல்லை தட்டச்சு செய்க வெவ்வேறு மணிநேரங்களில் இயந்திரத்தைப் பயன்படுத்த வரிசைப்படுத்துங்கள் வேறு யாரும் இதைப் பயன்படுத்தவில்லை என்பதை உறுதிப்படுத்த நீங்கள் இதைச் சரிபார்க்க வேண்டும் என்றால் இன்று 24 மற்றும் இது காலை 10 மணி யாரும் அதைப் பயன்படுத்தவில்லை எனவே அவர்கள் அதைப் பயன்படுத்த ஏதுவானது மேலும் கடைசி பயனரை நாம் பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்று தாவல் உள்ளது மற்றும் மோனிகா கடைசி பயனாளியாக இருப்பதையும் அவர் பதிவு புத்தகத்தில் கடைசியாக எழுதியதையும் காணலாம் இயந்திரங்கள் தயாராக இருப்பதை நாங்கள் அறிந்தவுடன் நாம் உள்நுழைகிறோம் நீங்கள் கணினியில் உள்நுழைந்தவுடன் மின்சக்தியை இயக்க முடியும் நாங்கள் இப்போது என்ன செய்கிறோம் என்றால் இங்கே சுவிட்சை ஆன் செய்கிறோம் எனவே நாங்கள் அதை சுவிட்சில் ஆன் செய்கிறோம் மேலும் திரையைப் படிக்க இயந்திரம் முக்கியமானதாகத் தொடங்குவதை நீங்கள் காணலாம் அது உங்களுக்கு நிறைய தகவல்களைச் சொல்கிறது இது தொடக்க அழுத்தத்திற்கு தயாராக உள்ளது என்று கூறுகிறது எனவே இங்கே சுமை பொத்தான்கள் இப்போது நாம் அதை அழுத்தவும் இப்போது அது ஒரு கண்காணிப்பு இயந்திரம் தொடங்குகிறது இயந்திரம் ஏற்றுவதற்குத் தயாராக உள்ளது மற்றும் தகவல் ஏற்றப்படத் தயாராக இருப்பதாகச் சொல்ல தொடங்குகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இயந்திரத்தை இயக்குவதற்கு முன் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அளவுருக்களை மாற்றுவது எடிட் அளவுரு எனப்படும் இந்த பொத்தானை அழுத்தவும் இப்போது நீங்கள் நேரம் மற்றும் இடைவெளி தூரம் மற்றும் வெளிப்பாடு வகை போன்ற அளவுருக்களை சரிசெய்யலாம் நாம் அளவுருக்களை எவ்வாறு திருத்துவது வெவ்வேறு அளவுருக்களை x இடது மற்றும் வலதுபுறமாக மாற்றுவோம் எனவே நாங்கள் இந்த வழியில் நகர்கிறோம் நீங்கள் இடைவெளியை மாற்றலாம் தொடர்பு வகையை மாற்றலாம் மற்றும் பின்னர் வெளிப்பாடு வகையை மாற்றலாம் எனவே வெளிப்பாடு நேரத்தை முதலில் மாற்றுவோம் எனவே அது 5 வினாடிகளில் உள்ளது இப்போது அதை 25 வினாடிகளாக மாற்றலாம் நீங்கள் வேகமாகப் பிடித்தால் அதை வேகமாக மாற்றலாம் அது 25 இப்போது அதை 26 ஆக்குவோம் நாம் மெதுவாக செல்ல விரும்புகிறோம் அதனால் நாம் வேகமாக செல்ல முடியாது எனவே இப்போது நாங்கள் வெளிப்பாடு நேரத்தை சரிசெய்துள்ளோம் சீரமைப்பு இடைவெளியை மாற்றுவோம் அந்த 40 ஐ உருவாக்குவோம் மற்றும் மென்மையான தொடர்பை உருவாக்கும் விதத்தின் வகையை மாற்றுவோம் இப்போது புதிய அளவுருக்கள் மாறிவிட்டன சில மென்மையான வெற்றிடங்களிலிருந்து பல்வேறு வகையான வெளிப்பாடு வகைகள் நீங்கள் கூடுதல் தகவலை சரியாகப் பெற சில துணைப்பொருட்களைப் பார்த்தால் கடினமாக இருக்கும் இப்போது நாங்கள் அதை மென்மையாக அமைப்போம் முதன்மை தொகுப்பு என்ன எடிட் அளவுருவை நாம் அடிக்கலாம் நாம் இப்போது செய்யப் போவது மாஸ்க்யை ஏற்றுவதாகும் நாம் வைக்கும் மாஸ்க்யை எப்படி ஏற்றுவது திரையில் மாற்றம் மாஸ்க் என்ற பொத்தானை அழுத்தவும் அதனால் அவர் மாஸ்க்யை ஏற்றுவதற்கு தயாராக மாஸ்க்யை மாற்றினார் எனவே நாங்கள் அதை இங்கே வைக்கிறோம் எனவே இந்த முகப்பில் இடதுபுறமாக உங்கள் மாஸ்க்யை இங்கே ஏற்றவும் அதை உள்ளே வைக்கவும் அது நன்றாக இருக்கும்போது இந்த பொத்தானை அழுத்தினால் நீங்கள் வெற்றிடத்தை மாற்றுவீர்கள் இப்போதே வெற்றிடம் முடக்கப்பட்டுள்ளது பின்னர் நீங்கள் இப்போது உள்ளிடவும் அழுத்தவும் வெற்றிடம் உள்ளது நீங்கள் திரும்பி வரும்போது வெற்றிடம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இப்போது நாம் இதை இங்கே வைக்கப் போகிறோம் எனவே நாங்கள் அதை கவனமாக எடுத்துச் செல்கிறோம் ஓ அதை எல்லா வழிகளிலும் வைக்கவும் அது பத்திரிகையில் இருக்கும்போது மாஸ்க்யை மாற்றவும் நாங்கள் இப்போது பின்புற சீரமைப்பைச் செய்யும்போது உங்கள் மாஸ்க்யை நீங்கள் எப்படி ஏற்றுகிறீர்கள் இது என்ன செய்கிறது என்றால் அது உங்கள் வேபர்ன் பின்புறத்தில் உள்ள அம்சங்களை உங்கள் மாஸ்க்க்கு சீரமைக்கிறது மேலும் நீங்கள் அதை எப்படி செய்கிறீர்கள் என்பது கீழே இருந்து நடுத்தர நுண்ணோக்கி தவறவிடுகிறது எனவே நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் நாம் பெருமளவில் ஏற்றப்பட்டிருக்க வேண்டும் பிறகு திரையை இயக்க வேண்டும் இப்போது நுண்ணோக்கி இருக்கும்போது இந்த விஷயத்தை பின்புறமாக இருப்பதை உறுதிசெய்கிறோம் ஆனால் இதை பின்புற சீரமைப்புகளுக்கு மாற்ற வேண்டும் இது தலைகீழ் சீரமைப்பாக இருக்கலாம் அல்லது பின்புற சீரமைப்பாக இருக்கலாம் எனவே இது ஒரு வெளிச்சம் எனவே இப்போது ஒளி பின்புறத்திலிருந்து வருகிறது எனவே நீங்கள் இங்கு பார்த்தால் வெளிச்சம் அம்சங்களை அமைப்பதை நீங்கள் காணலாம் அதனால் இங்கே இருந்து வரும் நுண்ணோக்கி இங்கே பாருங்கள் நான் அதை அமைக்கிறேன் நாம் இப்போது திரையில் உள்ளவர்களைத் தேடலாம் மேலும் நீங்கள் பின்புறத்தில் உள்ள நுண்ணோக்கிகளைக் கட்டுப்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு நேரத்தில் ஒன்றைத் தேர்ந்தெடுத்து உங்கள் அம்சங்களைக் கண்டுபிடித்து மாஸ்க்யில் சீரமைப்பு மதிப்பெண்களைக் கண்டோம் நாம் கவனத்தை சரிசெய்ய வேண்டும் அவர் இதன் மேல் நேராக இடது மற்றும் வலதுபுறத்தை பயன்படுத்துகிறார் எனவே இடதுபுறம் இடதுபுறம் தான் தெரியும் நான் சரியான கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் இன்டென்சிட்டி மற்றும் பொசிஷன் போன்றவற்றை நீங்கள் மற்ற முடியும் எனவே நான் இதை மேலும் கீழும் நகர்த்த விரும்பினால் நான் அடிப்பேன் பின்னர் நான் அதை மேலேயும் கீழேயும் நகர்த்துவேன் நான் இடதுபுறத்தில் அடிக்க விரும்பினால் அதுவும் இதே மாதிரிதான் உங்கள் மாஸ்க்யைக் கண்டுபிடித்து அதை எப்போது வெளிப்படுத்துவது என்று யோசிக்கும்போது நேரம் பார்க்கவும் 1545 இந்த படத்தை நீங்கள் பிடிப்பீர்கள் நீங்கள் இங்கே படப் பட்டனை அழுத்தவும் அதை அழுத்தும்போது அது மாஸ்க்யின் படத்தை எடுக்கும் இப்போது நாம் வேஃப்பரை ஏற்றுவதற்கு தயாராக இருந்தோம் இந்த லோட் வெர்சஸ் வேபர் பட்டனை அழுத்துகிறோம் எனவே இது ஒரு முழு பக்கம் மற்றும் சக் மீது அடி மூலக்கூறும் ஆகும் நாங்கள் எங்கள் வைவேர் ஐ ஏற்றுவோம் அது உள்கட்டமைப்பில் இருக்கும்போது அதை கொண்டு வரும் எனவே இப்போது இது பட மேலடுக்கு மாஸ்க்யில் தொடர்பில் இருப்பதைக் காணலாம் மேலும் இந்த பிஷஸ் இங்கேயே உள்ளன பின்னர் கீழே உள்ள அடி மூலக்கூறை ஒரு வேபரிலிருந்து பார்க்கவும் நீங்கள் வேபரை எப்படி நகர்த்துகிறீர்கள் இந்த பொத்தான்கள் நுண்ணோக்கி பக்கத்தை மட்டுமே நகர்த்துகின்றன எது சரி என்பது நமக்குத் தெரியும் இது ஒரு நோப் சரியா இது y ஆக்சிஸ் இந்த பக்கத்தில் இது x ஆக்சிஸ் இது டில்ட் எனவே நான் இதைத் திருப்ப ஒரு உதாரணம் தருகிறேன் இந்தப் நகரும் படங்களின் பின்னணியை நீங்கள் பார்க்கலாம் பிறகு இந்த நகர்வை நீங்கள் பார்க்கலாம் இது இடது பக்கத்தில் உள்ள y ஆக்சிஸ் மற்றும் y பக்கமானது x நாப் நீங்கள் எங்களுடன் டில்ட்டையும் சரிசெய்யலாம் மேலும் நீங்கள் எப்படி ஃபோகஸை சரிசெய்ய முடியும் மற்றும் நீங்கள் இன்டென்சிட்டி ஒளியை சரிசெய்யலாம் எனவே உங்கள் சீரமைப்பு குறிகளைக் கண்டுபிடித்து அவற்றை சீரமைக்கவும் எனவே நீங்கள் அவற்றை சீரமைத்தவுடன் நீங்கள் வெளிப்பாட்டிற்குத் தயாராக இருக்கிறீர்கள் எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் முதலில் நீங்கள் சக்கைத் சீரமைக்கவும் இது தொடும் வரை எதுவும் நகராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பின்னர் நீங்கள் வெளிப்பாட்டைப் பெறும்போது ஒளியிலிருந்து உங்கள் முதுகைத் திருப்புவது நல்லது அதனால் அது உங்கள் கண்ணை சேதப்படுத்தாது அதனால் வெப்ப வெளிப்பாடு நடந்த பின்னர் நாம் விலகிவிடுவோம் எனவே வெளிப்பாட்டிற்குப் பிறகு நீங்கள் வேபரை இறக்க வேண்டும் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் திரைக்கு வருகிறீர்கள் மற்றும் ஸ்லைடை இழுக்கும்போது அடி மூலக்கூறை வெளிப்படுகிறது என்கிறீர்கள் அதை வெளியே இழுக்கவும் பின்னர் நீங்கள் இன்புட் பொத்தானை அழுத்தவும் பின்னர் வெற்றிடம் வெளியிடப்படும் பின்னர் நீங்கள் உங்கள் வேபரை வெளியே எடுக்கலாம் பின்னர் நீங்கள் அதை மீண்டும் உள்ளே வைப்பீர்கள் அதனால் வெளிப்பாட்டிற்குப் பிறகு உங்கள் எடையை எப்படி இறக்குகிறீர்கள் என்பதாகும் நாம் இப்போது என்ன செய்யப் போகிறோம் என்பது நுண்ணோக்கியைப் பயன்படுத்தி கண்ணாடிக்கு அடியில் இருக்கும் டாப்பை வேபருடன் சீரமைப்பது டாப் சைடு சீரமைப்பு ஆகும் டாப் சைடு சீரமைப்பு செய்ய நாம் பின்புற நுண்ணோக்கியை நகர்த்த வேண்டும் எனவே அதை அணைக்கும் இந்த பொத்தானை அழுத்தவும் மேல்புறம் வெளிச்சத்திற்கு அது தேவை பின்னர் இப்போது நாம் நமது வேஃபர் பேனாவை ஏற்றலாம் எனவே உங்கள் முதல் சுமையைப் பெறும்போது ஸ்லைடை இழுத்து அடி மூலக்கூறை சக் மீது ஏற்றவும் நீங்கள் என்டெர் ஐ அழுத்தும்போது அதைச் செய்தோம் மைக்ரோஸ்கோப் இறுதியில் கீழே வந்துவிடும் ஏனென்றால் ஒரு பொத்தானை அணைக்கும்போது எங்களிடம் BSA நுண்ணோக்கி உள்ளது இப்போது நாம் டிவி திரையை ஆன் செய்வோம் இது என்ன செய்கிறது அதை இங்கே திரையில் இருந்து ஒரு படத்தை வைத்து எடுப்பது மீண்டும் இங்கே இந்த பொத்தான்கள் நுண்ணோக்கியின் x மற்றும் y நிலையை கட்டுப்படுத்துகின்றன எனவே நாம் இங்கே சிலவற்றை கண்டுபிடித்ததாக தெரிகிறது எனவே வெளிச்சத்தின் சக்தி மிகவும் அதிகமாக உள்ளது அது மிகவும் அழகாக இருக்கிறது அதனால் அவர் ஒரு சக்தியை ஏற்றுகிறார் பின்னர் நீங்கள் அவற்றைப் பார்க்கலாம் மறுமுனையில் ஒரு மாஸ்க் சீரமைக்கப்பட்ட தோற்றத்தை நாம் கண்டோம் எனவே இந்த நோப்பிள் செயல்பாடுகள் உள்ளன எனவே நீங்கள் இதை நகர்த்தினால் நேரம் பார்க்கவும் 2019 ஒளி மைக்ரோஸ்கோப்பில் கட்டுப்படுத்தவும் x நிலையை y மைக்ரோஸ்கோப்பில் கட்டுப்படுத்தவும் மற்றும் இடது பக்கத்தில் அதே பல்பு உள்ளது நான் இடது கைப்பிடியை நகர்த்தும்போது என்னால் இந்த வழியில் திரும்ப முடியும் ஆனால் இப்போதே என்னால் இதைத் திருப்ப முடியும் என்று எனக்குத் தெரியும் இந்த பொருத்தத்தைசரிசெய்ய இந்த நாப்பை திருப்புவதன் மூலம் சாய்வை உருவாக்கலாம் எனவே அவை அழகாக பொருந்துவது போல் தெரிகிறது எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் உருவகப்படுத்தப்பட்ட பின்புற சீரமைப்பு போலவே உங்கள் வேபர் குறியீடுகளை சீரமைத்தீர்கள் எனவே இவை இங்கே சரியே எனவே நான் இதை நகர்த்தினால் இந்த கைப்பிடிகள் எப்போதும் அடி மூலக்கூறை காட்டும் என்பதை நீங்கள் காணலாம் இது எனக்குத் தெரிந்தால் இது நகர்த்தப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே அது மாஸ்க்கை நகர்த்தும் உண்மையான அடி மூலக்கூறு என்று நீங்கள் சொல்லலாம் உங்கள் சீரமைப்பு குறியீடுகளைக் கண்டறிந்து அவற்றை அம்சங்களுடன் சீரமைக்க முயற்சிக்கும்போது நீங்கள் அதில் கவனம் செலுத்த முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் சீரமைத்தவுடன் நீங்கள் அதையே ஒரு சீரமைப்பு சக்கிற்குச் செய்கிறீர்கள் நான் மாஸ்க்கை மேலே கொண்டு வருவேன் பின்னர் நீங்கள் அதை வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் வெளிபடுத்த அழுத்தவும் பின்னர் நீங்கள் அதை வெளிப்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் விலகிச் செல்லும்போது புற ஊதா ஒளி ஒரு தேர்வாகாது வெப்ப வெளிப்பாட்டிற்குப் பிறகு நீங்கள் உங்கள் வேபரை இறக்கிவிடுவீர்கள் எனவே அது நான்கு ஸ்லைடு இறக்கும் அடி மூலக்கூறை உங்களுக்குச் சொல்கிறது நீங்கள் அதை வெளியே இழுக்கவும் நேரம் பார்க்கவும் 2159 மற்றும் நீங்கள் அதை வெளியே எடுங்கள் நீங்கள் ஒரு மாதிரியை முடித்தாலும் நாம் இதை மீண்டும் வைப்போம் இப்போது நீங்கள் முடித்திருந்தால் இதை மீண்டும் மேலே நகர்த்த வேண்டும் அதை மீண்டும் கீழே கொண்டு வர விரும்பவில்லை இங்கே நீங்கள் BSI கீழே அழுத்தினீர்கள் இயல்பாக இது கீழே வராது இதை கொண்டு வர நீங்கள் F 1 ஐ அழுத்தவும் பின்னர் உள்ளிடவும் அது நுண்ணோக்கியை மேலே கொண்டு வரும் நுண்ணோக்கி மற்றும் BSI பொத்தானை இந்த வியர்வையில் விட்டுவிடுவது எப்போதுமே நல்லது ஏனென்றால் நீங்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் மைக்ரோஸ்கோப் பொத்தான் ஆன் மற்றும் ஆஃப் ஆகும் எனவே அதற்குப் பிறகு மாஸ்க் அமுக்கப்பட்டது என்பதை நான் அறிவதற்கு முன்பே மாஸ்க்யை எடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதை மாற்றுவதற்கு மாஸ்க் மிகவும் ஒத்திருக்கிறது இது ஒரு தலைகீழ் செயல்முறை நாங்கள் முதலில் மாஸ்க்யை மாற்றுவோம் நீங்கள் வெற்றிடத்தை நகர்த்த பொத்தானை உள்ளிட வேண்டும் பின்னர் நீங்கள் உங்கள் எடை மாஸ்க்யை வெளியே எடுத்து மாற்ற மாஸ்க் பொத்தானை மீண்டும் அழுத்தவும் பின்னர் நேரம் பார்க்கவும் 2311 சூத்திரம் உள்ளிடுவதால் மாஸ்க் உள்ளது என்று உங்களுக்குத் தெரியும் எனவே இப்போது கணினியை அணைக்க நாங்கள் தயாராக உள்ளோம் எல்லாவற்றையும் கலக்க நிறைய நிலைப்பாட்டில் உள்ளது பின்னர் நீங்கள் இயந்திரத்தைத் தொடங்கினீர்கள் பின்னர் நீங்கள் அதை அணைக்கும்முன் இரண்டு வெவ்வேறு அளவுருக்கள் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே உரம் காற்று சுமார் 4 9 நைட்ரஜன் சுமார் 4 65 வெற்றிடம் 0 86 ஆகும் 0 8 எடுத்து 4 அங்குல அடுப்பை சிலிக்கானுடன் பயன்படுத்துகிறோம் நாம் 25 வினாடி வெளிப்பாடு செய்தோம் இப்போது நாம் முதலில் செய்ததை அணைக்கத் தயாராக இருக்கிறோம் நாங்கள் இங்கே சுவிட்சை அணைத்துவிடுவோம் டிவி திரையும் பின்னர் நாம் இங்கே வெளியேறலாம் நாம் x y மற்றும் டில்ட் நிலையை அமைக்கிறோம் போன்ற செய்திகள் இப்போது நாங்கள் செய்தோம் எனவே நீங்கள் போடுங்கள் சரி இங்கே நீங்கள் இரண்டு வீடியோக்களையும் பார்த்திருப்பதால் அடுத்த குறிப்பிட்ட தொகுதியில் நாம் விவாதிப்பது என்னவென்றால் முன்னால் இருந்து பின்னால் செல்லும் சீரமைப்பின் முக்கியத்துவம் என்றால் என்ன என்பதாகும் முன் சீரமைப்பு என்றால் என்ன வலதுபுறம் மற்றும் முன் சீரமைப்பு எப்படி வெவ்வேறு இடைநிலை மின்முனைகளை உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்துகொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு உணர்திறன் அடுக்கை உருவாக்க விரும்பினால் அல்லது வேறு எதையாவது உருவாக்க விரும்பினால் நாம் எப்போதும் வேபரின் பக்கத்திலிருந்து வெளிப்படுத்துகிறோம் ஆனால் நான் ஒரு உதரவிதானத்தை உருவாக்க விரும்பினால் ஒரு உதாரணம் தருகிறேன் இது வேபர் மற்றும் இது உணர்திறன் பகுதி என்றால் இது ஒரு உணர்திறன் பகுதி இந்த உணர்திறன் பகுதியின் பின்புறத்தில் ஒரு உதரவிதானத்தை உருவாக்க விரும்புகிறேன் அதாவது நான் அதை இந்த பக்கத்தில் சீரமைக்க வேண்டும் அது முன் பக்கத்துடன் சரியாக சீரமைக்கப்பட்டுள்ளது என்று எனக்கு எப்படி தெரியும் அதுதான் முன்னுக்கு பின் சீரமைப்பு மற்றும் இந்த குறிப்பிட்ட உணர்திறன் பகுதிக்கு கீழே ஒரு உதரவிதானத்தை உருவாக்குவது இங்குதான் உங்கள் முன் பின் பின் சீரமைப்பு வேலை செய்யும் நாம் அடுத்த தொகுதியில் ஒரு உதாரணத்தை எடுப்போம் அதுவரை நீங்கள் இந்த ஸ்லைடுகளை பார்க்கவும் நீங்கள் மீண்டும் ஒளிப்படக் கலையை புரிந்து கொண்டால் நிறைய நுட்பங்களைப் புரிந்து கொள்ள முடியும் நிறைய சென்சார்கள் மற்றும் ஆக்சுவேட்டர்களை உருவாக்கும் நுட்பங்கள் எளிதாகிவிடும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன் மைக்ரோ இன்ஜினியரிங் அல்லது மைக்ரோ பிராசசிங் அல்லது மைக்ரோ ஸ்கேலில் உற்பத்தி செய்யும் இதயம் எப்போதும் ஃபோட்டோலிதோகிராஃபி அமைப்பு ஆகும் எனவே உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் மன்றத்தில் என்னிடம் கேட்கலாம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எப்போதும் கேட்க தயங்க வேண்டாம் ஏனெனில் தயங்க வேண்டாம் ஏனெனில் இது எளிதானது அல்ல அதே நேரத்தில் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் இந்த குறிப்பிட்ட தொகுதியிலிருந்து நீங்கள் எதையும் இழக்க நான் விரும்பவில்லை ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உண்மையில் கவனம் செலுத்தினால் அது ஒன்றும் கடினம் அல்ல அடுத்த தொகுதியில் முன்னுக்குப் பின் முன்மாதிரிகளின் உதாரணங்களைப் பற்றி விவாதிப்போம் பின்னர் நாம் உண்மையில் சென்சார்களைப் பயன்படுத்துவதற்கான எடுத்துக்காட்டுகளுக்குச் செல்வோம் மேலும் சுகாதார தொழில்நுட்பங்களுக்கான மைக்ரோஃபோனிக் அமைப்புகள் சரியாக இருக்கும் அதுவரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் நான் அடுத்த வகுப்பில் பார்க்கிறேன்